வணக்கம் கடைசி வகுப்பில் நார்டனின் தேற்றத்தின் Nortons theorem அடிப்படைகளைப் பற்றி விவாதித்தோம் அந்த சர்க்யூட்களில் சுயாதீனமாக இருந்த சோர்ஸ்களின் உதவியுடன் சில எடுத்துக்காட்டுகளைச் செய்தோம் இப்போது இன்றைய வகுப்பில் நார்டனின் தேற்றம் குறித்த எங்கள் விவாதத்தைத் தொடர்கிறோம் ஆனால் இந்த வகுப்பில் சர்க்யூட்க்கு சுயாதீனமான சோர்ஸ்கள் கிடைக்கக்கூடிய நிகழ்வுகளைப் பற்றி மேலும் விவாதிப்போம் கடந்த வகுப்பில் நாங்கள் விவாதித்த நார்டனின் தேற்றத்தைப் பார்ப்போம் ரெசிஸ்டர் உடன் இணையாக கரண்ட் சோர்ஸ் ஐ கொண்ட ஈக்வலன்ட் சர்க்யூட் மூலம் லீனியர் 2 டெர்மினல் சர்க்யூட்க்கு பதிலாக மாற்றப்படலாம் என்று நார்டனின் தேற்றம் கூறுகிறது இங்கு என்பது டெர்மினல்கள் வழியாக இந்த ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டாகவும் என்பது டெர்மினல்களில் இன்புட் அல்லது ஈக்வலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கும் போது சுயாதீன சோர்ஸ்கள் அணைக்கப்பட்டுள்ளன சுயாதீன சோர்ஸ்கள் அணைக்கப்பட்டுள்ளன என்றால் வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது ஷார்ட் சர்க்யூட் மற்றும் கரண்ட் சோர்ஸ் ஓபன் சர்க்யூட் ஆகும் இறுதியாக நாங்கள் நார்டன் ஈக்வலன்ட் ஐப் பெறுவோம் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி என்பது டெர்மினல் ab மற்றும் வழியாக பாயும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஐ தவிர வேறொன்றுமில்லை நீங்கள் சர்க்யூட்டை பார்க்கும் போது இந்த 2 டெர்மினல்கள் வழியாக நீங்கள் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஐ பார்க்கிறீர்கள் அதன் மதிப்பு நார்டனின் ரெசிஸ்டன்ஸ் ஐத் Nortons resistance தவிர வேறில்லை எனவே இந்த வழக்கில் சுயாதீனமான அல்லது அறியப்படாத மாறிகள் மற்றும் ஆகும் இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது ஐ கண்டறிந்த அதே வழியில் யை தேவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆகக் Thevenins resistance கண்டறிந்தோம் இதை தேவெனின்ஸ் தேற்ற விவாதத்தில் நாங்கள் செய்தோம் நார்டனின் ஈக்வலன்ட் கரண்ட் இற்கு Nortons equivalent current நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் டெர்மினல் a இலிருந்து b க்கு பாயும் கரண்ட் ஐ ஷார்ட் சர்க்யூட் செய்ய வேண்டும் எனவே நெட்வொர்க்கில் இது உங்கள் நெட்வொர்க் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் இது போன்ற டெர்மினல் ab உள்ளது நீங்கள் ஷார்ட் சர்க்யூட் மற்றும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த நெட்வொர்க் லீனியர் 2 டெர்மினலாக இருக்கும் நீங்கள் 2 ஷார்ட் சர்க்யூட் இந்த 2 டெர்மினல்களை விரும்பினால் சர்க்யூட் கரண்ட் இன் மதிப்பைக் கண்டறியவும் எனவே அந்த சர்க்யூட் கரண்ட் நார்டனின் கரண்ட் ஐ Nortons current தவிர வேறில்லை கடைசி வகுப்பில் நாங்கள் 2 வழக்குகள் பற்றி விவாதித்தோம் முதல் வழக்கை நாங்கள் விரிவாக விவாதித்தோம் நார்டனின் ரெசிஸ்டன்ஸ் ஐக் Nortons resistance கண்டறிய 2 வழக்குகள் உள்ளன என்று நாங்கள் குறிப்பிட்டோம் இப்போது வழக்கு 1 இல் நெட்வொர்க்கில் டிபென்டென்ட் சோர்ஸ்கள் இல்லையென்றால் நாங்கள் அனைத்து சுயாதீன சோர்ஸ்களையும் அணைக்க வேண்டும் என்று கடைசி வகுப்பில் விவாதித்தோம் அவ்வாறான நிலையில் டெர்மினல்கள் a மற்றும் b க்கு இடையில் பார்க்கும் நெட்வொர்க்கின் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கும் முந்தைய படத்தில் நாம் பார்த்தது போல நீங்கள் டெர்மினலின் வழியாகப் பார்க்கும்போது இவை 2 டெர்மினல்கள் என்றால் நீங்கள் நார்டனின் ரெசிஸ்டன்ஸ் ஐக் கண்டுபிடிக்க விரும்பினால் நீங்கள் இந்த 2 டெர்மினல்கள் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் ஐ காண வேண்டும் இந்த 2 டெர்மினல்களிலிருந்து நீங்கள் காண்பது நார்டனின் ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கும் இப்போது கடந்த வகுப்பில் நாங்கள் விவாதித்த வழக்கு இதுதான் இன்றைய வகுப்பில் வழக்கு 2 ஐப் பற்றி மேலும் விவாதிப்போம் அதாவது நெட்வொர்க்கில் டிபென்டென்ட் சோர்ஸ்கள் இருந்தால் அந்த விஷயத்தில் நாம் செய்ய வேண்டியது அனைத்து சுயாதீன சோர்ஸ்களையும் அணைக்க வேண்டும் மேலும் சர்க்யூட்டுடன் இணைக்கப்பட்ட டிபென்டென்ட் சோர்ஸ்களை விட்டு விடுகிறோம் அந்த விஷயத்தில் நாங்கள் முன்னர் விவாதித்த தேவெனின்ஸ் ஐ Thevenins போலவே டிபென்டென்ட் சோர்ஸ்களையும் சர்க்யூட் மாறிகள் கட்டுப்படுத்துவதால் அவற்றை அணைக்க முடியாது ஏனெனில் டிபென்டென்ட் சோர்ஸ்களின் விஷயத்தில் நமக்கு டிபென்டென்சி இருப்பதால் அவற்றை சர்க்யூட்டிலிருந்து அகற்ற முடியாது மேலும் டிபென்டென்ட் சோர்ஸ்களை சர்க்யூட்டுடன் இணைத்து வைத்திருப்பதன் மூலம் நார்டன் ஈக்வலன்ட் சர்க்யூட்க்கு அனலிசிஸ் செய்கிறோம் இப்போது அதை எவ்வாறு தீர்ப்பது நாம் டெர்மினல்களில் ab இல் வோல்டேஜ் ஐப் பயன்படுத்த வேண்டும் மற்றும் கரண்ட் ஐ தீர்மானிக்க வேண்டும் மேலும் நாங்கள் தேவெனின்ஸ் ஈக்வலன்ட் அனலிசிஸ் மற்றும் இன் மதிப்பைக் கண்டறிந்த அதே வழியில் ஐக் காண்கிறோம் இது தேவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் Thevenin's resistance ஆகும் இப்போது ஐ கண்டுபிடிக்க நாம் முதலில் சுயாதீன வோல்டேஜ் சோர்ஸ்களை 0 க்கு சமமாக அமைக்க வேண்டும் உங்களிடம் இது போன்ற நெட்வொர்க் இருந்தால் இப்போது உங்களிடம் 2 டெர்மினல்கள் உள்ளன இப்போது இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் டெர்மினல் ab முழுவதும் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஐ இணைக்க வேண்டும் நீங்கள் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஐ 1 வோல்ட் அல்லது ஏதேனும் குறிப்பிட்ட மதிப்புக்கு சமமாக இணைப்பீர்கள் நாங்கள் வழக்கமாக 1 வோல்ட்டை வைத்திருக்கிறோம் ஏனென்றால் இன் மதிப்பைக் கண்டுபிடிப்பதற்கான கணக்கீட்டை எளிதாக்குகிறது நீங்கள் எப்போதும் ஐ 1 வோல்ட்டுக்கு சமமாக வைத்திருப்பது கட்டாயமில்லை நீங்கள் எந்த மதிப்பையும் எடுத்து இந்த சர்க்யூட்க்கு தீர்வு காணலாம் நாங்கள் 1 வோல்ட்டாக எடுத்துக்கொள்கிறோம் ஏனெனில் இது எளிதானது இப்போது நார்டனின் ரெசிஸ்டன்ஸ் ஐ எனக் காணலாம் நம்மிடம் இருக்கும்போது என்பது டெர்மினல் a வழியாக பாயும் கரண்ட் இன் நேர்மாறாக இருக்கும் எனவே இந்த சமன்பாடுகளைப் பயன்படுத்தி நார்டனின் ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பை நீங்கள் எளிதாகக் கண்டறியலாம் இப்போது அடுத்ததாக நார்டனின் கரண்ட் இன் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது நீங்கள் டெர்மினல்களை a மற்றும் b ஐ ஷார்ட் சர்க்யூட் செய்ய வேண்டும் உங்களிடம் நெட்வொர்க் உள்ளது உங்களிடம் டெர்மினல்கள் ab உள்ளன இப்போது நீங்கள் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது நீங்கள் இரண்டு டெர்மினல்களையும் முதலில் ஷார்ட் சர்க்யூட் செய்ய வேண்டும் மற்றும் ஷார்ட் சர்க்யூட் டெர்மினல் ab வழியாக பாயும் கரண்ட் இன் மதிப்பைக் கண்டறிய வேண்டும் இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த சர்க்யூட்க்கு பொருத்தமானது எதுவாக இருந்தாலும் நீங்கள் KVL அல்லது KCL ஐப் பயன்படுத்த வேண்டும் பின்னர் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இன் மதிப்பைக் கண்டறியவும் இந்த ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் நார்டனின் கரண்ட் Nortons current மற்றும் நீங்கள் பெறும் இறுதி சர்க்யூட் கரண்ட் சோர்ஸ் ஆக இருக்கும் அதற்கு இணையாக உங்களுக்கு நார்டனின் ரெசிஸ்டன்ஸ் Nortons resistance இருக்கும் அது ab ஆகும் எனவே டெர்மினல் நெட்வொர்க்கிற்கு லீனியர் என்று தெரியாததை நார்டனின் ஈக்வலன்ட் ஆக மாற்றுவீர்கள் நாங்கள் எப்படி செய்வோம் இந்த கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த படத்தில் நாம் பார்ப்பது போலவே சர்க்யூட் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் மற்றும் இந்த சர்க்யூட்டை பார்த்தால் நீங்கள் நார்டன் ஈக்வலன்ட் ஐக் Nortons equivalent கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு டிபென்டென்ட் கரண்ட் சோர்ஸ் உம் ஒரு சுயாதீன வோல்டேஜ் சோர்ஸ் உம் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் டிபென்டென்ட் கரண்ட் சோர்ஸ் இல் கரண்ட் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸ்களின் மதிப்பு என்பது 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன் மூலம் பாயும் கரண்ட் ஐ சார்ந்துள்ளது இப்போது நார்டனின் ரெசிஸ்டன்ஸ் ஐ கண்டுபிடிக்க நாம் முதலில் சுயாதீன சோர்ஸ்களை 0 க்கு சமமாக அமைக்க வேண்டும் ஆனால் டிபென்டென்ட் சோர்ஸ்களை சர்க்யூட்க்குள்ளேயே விட்டுவிடுங்கள் நாங்கள் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ ஷார்ட் சர்க்யூட் மற்றும் கரண்ட் சோர்ஸ் ஐ அப்படியே விட்டுவிடுகிறோம் இப்போது வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது ஷார்ட் சர்க்யூட்டுடன் உள்ளது நீங்கள் கரண்ட் சோர்ஸ் ஐ நெட்வொர்க்கில் இருப்பதால் விட்டுவிடுகிறீர்கள் ஏனென்றால் இது ஒரு டிபென்டென்ட் கரண்ட் சோர்ஸ் ஆகும் பின்னர் உங்களிடம் 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் உள்ளது இது டிபென்டென்ட் கரண்ட் சோர்ஸ் உடன் இணையாக சர்க்யூட்டில் உள்ளது 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இப்போது ஷார்ட் சர்க்யூட்டடு ஆகும் ஏனெனில் வோல்டேஜ் இங்கே கிடைத்ததால் அந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஐ நாங்கள் ஷார்ட் சர்க்யூட் செய்தோம் இப்போது நாம் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க நாம் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் விநியோகத்தை V ஐப் பயன்படுத்த வேண்டும் மற்றும் இந்த எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் சோர்ஸ் இன் ஊடாக பாயும் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது இந்த சர்க்யூட்டை நீங்கள் பார்த்தால் சர்க்யூட்டின் இந்த பிரிவு என்ன அங்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தால் இது ஷார்ட் சர்க்யூட் கம்பார்ட்மெண்ட் ஏனெனில் வோல்டேஜ் சோர்ஸ் இன் காரணமாக நாம் ஷார்ட் சர்க்யூட் செய்ய வேண்டும் நீங்கள் இங்கே காணும் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இப்போது ஷார்ட் சர்க்யூட்டடு நீங்கள் ஷார்ட் சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் ஐ கொண்டிருக்கும் போது என்ன நடக்கும் அதாவது ரெசிஸ்டன்ஸ் இன் மூலம் பாயும் கரண்ட் 0 ஆக இருக்கும் ஏனென்றால் இது குறைந்தபட்ச ரெசிஸ்டன்ஸ் ஐக் கொண்டிருக்கும் மற்றும் முழு கரண்ட்டும் ஷார்ட் சர்க்யூட் வயர் வழியாக செல்லும் அதாவது இன் மதிப்பு 0 க்கு சமமாக இருக்கும் இப்போது நாம் இங்கே பார்ப்பது என்னவென்றால் 0 க்கு சமமாக இருப்பதால் அதாவது ஆக இருக்கும் இந்த கரண்ட் சோர்ஸ் உம் 0 க்கு சமமாக இருக்கும் இப்போது 0 க்கு சமமாக இருக்கும்போது என்ன நடக்கும் உங்களிடம் இந்த காம்போனென்ட் 0 உள்ளது எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் விநியோக இலிருந்து பாயும் கரண்ட் 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன் மூலம் மட்டுமே இருக்கும் எனவே நாம் என்ன கரண்ட் ஐப் பெறுகிறோம் A இப்போது இந்த உருவத்திலிருந்து நீங்கள் நேரடியாகப் பார்த்தால் நீங்கள் இங்கே வோல்டேஜ் விநியோகத்தைப் பயன்படுத்தாவிட்டால் நீங்கள் நார்டனின் ரெசிஸ்டன்ஸ் ஐக் Nortons resistance கணக்கிடலாம் ஏன் நீங்கள் அதை எவ்வாறு பெறலாம் ஏனெனில் இது எந்த வகையிலும் ஷார்ட் சர்க்யூடட் எனவே இந்த கம்பார்ட்மெண்ட் முடிந்துவிட்டது இது இப்போது 0 ஆக உள்ளது ஏனெனில் மதிப்பு 0 ஆக உள்ளது இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐ மட்டுமே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இது டெர்மினலில் இருந்து பார்க்கும்போது இறுதியாக உங்கள் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கும் எனவே நார்டனின் ரெசிஸ்டன்ஸ் Nortons resistance 5 ஓம் என்று நீங்கள் நேராக சொல்லலாம் எனவே நீங்கள் இலிருந்து உங்களுக்கு கிடைத்தவை 5 ஓம் தவிர வேறொன்றுமில்லை என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் இது நீங்கள் ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்க முடியும் இப்போது அடுத்த பணி இன் மதிப்பை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதுதான் அதாவது ஷார்ட் சர்க்யூட் டெர்மினல் ab வழியாக பாயும் உள்ளடக்கத்தின் ஷார்ட்ஸ் முழுவதும் கரண்ட் இன் ஷார்ட்ஸ் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் ab டெர்மினல்களை ஷார்ட் சர்க்யூட் செய்ய வேண்டும் இப்போது ஒரு ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் உள்ளது என்று நாங்கள் கருதினோம் இது நார்டனின் கரண்ட் ஐ தவிர வேறொன்றுமில்லை மேலும் ஷார்ட் சர்க்யூட் டெர்மினல் ab வழியாக பாயும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இன் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது 4 ஓம் ரெசிஸ்டர் 10 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் உடன் இணையாகவும் 4 ஓம் ரெசிஸ்டர் டிபென்டென்ட் கரண்ட் சோர்ஸ் உடன் இணையாகவும் இருப்பதைக் காணலாம் எனவே இதன் பொருள் இந்த குறிப்பிட்ட பகுதியை ab ஷார்ட் சர்க்யூட் செய்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இறுதியாக நீங்கள் இங்கே என்ன பெறுகிறீர்கள் மற்றொரு 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இற்கு இணையாக வோல்டேஜ் சோர்ஸ் ஐத் தவிர வேறில்லை ஏனெனில் இது இணையாக இருக்கும் பின்னர் உங்களிடம் 2ix இன் டிபென்டென்ட் கரண்ட் சோர்ஸ் சார்ந்து இருக்கும் நீங்கள் சர்க்யூட்டை ஆய்வு செய்யும் போது இது கிடைக்கும் உங்கள் டெர்மினல் ab இங்கே இருக்கும் இப்போது இது ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட சர்க்யூட் இதை நீங்கள் இங்கிருந்து பெறுவீர்கள் இதைப் பார்க்கும்போது 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன் ஊடாக பாயும் கரண்ட் இன் மதிப்பைப் பெறுவீர்கள் நீங்கள் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன் மூலம் பாயும் கரண்ட் இன் போது 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஏனெனில் இந்த வோல்டேஜ் ஐ நீங்கள் காண்கிறீர்கள் நோடு 1 மற்றும் நோடு 2 முழுவதும் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இல் பயன்படுத்தப்படும் வோல்டேஜ் ஐத் தவிர வேறில்லை இந்த புதுப்பிக்கப்பட்ட சர்க்யூட் உதவியுடன் இன் மதிப்பு 10 ஐத் தவிர வேறொன்றுமில்லை என்பதை நீங்கள் எளிதாகக் கண்டறியலாம் அது வோல்டேஜ் சோர்ஸ் இன் மதிப்பு பின்னர் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஆல் வகுக்கிறோம் இப்போது நீங்கள் இன் மதிப்பைப் பெறுவீர்கள் இன் மதிப்பைப் பெறும்போது நீங்கள் KCL ஐ டெர்மினலில் இயக்க வேண்டும் மற்றும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் இங்கே பார்த்தால் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இன் மதிப்பு முதல் 10 5 ஆல் வகுக்கப்படுகிறது ஏனெனில் இந்த உருவத்தை நீங்கள் பார்த்தால் இது மீண்டும் 10 வோல்ட்டுடன் இணையாக இருக்கும் எனவே நீங்கள் பெறுவீர்கள் இது உங்கள் நார்டனின் கரண்ட் மற்றும் 5 ஓம் என்பது நீங்கள் கணக்கிட்ட நார்டனின் ரெசிஸ்டன்ஸ் Nortons resistance ஆகும் எனவே இந்த வழியில் நீங்கள் எடுத்துக்காட்டில் கொடுக்கப்பட்ட சர்க்யூட்க்கு நார்டனின் ஈக்வலன்ட் ஐக் Nortons equivalent கண்டறியலாம் இப்போது எங்கள் முந்தைய உதாரணத்திலிருந்து வேறுபட்ட மற்றொரு வழக்கைப் பார்ப்போம் இந்த விஷயத்தில் நார்டனின் ஈக்வலன்ட் ஐ நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் இந்த சர்க்யூட்க்கு எந்தவொரு சுயாதீன வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ் இல்லை என்பதை இங்கே நாம் காண்கிறோம் எனவே அந்த விஷயத்தில் என்ன நடக்கும் நீங்கள் ஷார்ட் சர்க்யூட்க்கு சரியான டெர்மினலில் இருக்கும்போது அதாவது ஷார்ட் சர்க்யூட்ஸ் என்றால் கரண்ட் 0 ஆக இருக்கும் ஏன் ஏனெனில் சர்க்யூட்க்கு வேறு எந்த சோர்ஸ் உம் கிடைக்கவில்லை இது கரண்ட் ஐ வழங்க முடியும் இந்த விஷயத்தில் ஓபன் சர்க்யூடட் ஆக இருந்தால் கரண்ட் 0 ஆக இருக்கும் அது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டாக இருந்தாலும் இன்னும் 0 ஆக இருக்கும் ஏனெனில் இந்த கரண்ட் ஐ வழங்கக்கூடிய சோர்ஸ் ஆனது சர்க்யூட்க்கு கிடைக்கவில்லை மற்றும் இங்கே நாம் காணும் இந்த டிபென்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது கரண்ட் இன் மதிப்பைப் பொறுத்தது எனவே உங்களிடம் எப்போதும் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் 0 ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டும் 0 என்று சொல்லலாம் நார்டனின் கரண்ட் இன் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நார்டனின் கரண்ட் ஐ Nortons current நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது நாம் பார்க்கும்போது எந்தவொரு சார்பு சுயாதீன வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ் இல்லை எனவே அடுத்து நாம் நார்டன் ரெசிஸ்டன்ஸ் இன் Nortons resistance மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் என்ன செய்வோம் எங்களிடம் எந்தவொரு சுயாதீன சோர்ஸ் உம் இல்லாததால் மற்றும் யின் மதிப்பு 0 ஆகும் எனவே நார்டனின் ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க நாங்கள் 1 ஆம்பியர் சோர்ஸ் ஐ வெளிப்புறமாக வைத்து டெர்மினல் முழுவதும் வோல்டேஜ் ஐ அளவிடுகிறோம் டெர்மினலில் உள்ள வோல்டேஜ் என்று சொல்லலாம் மேலும் இந்த 2 டெர்மினல்களில் 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் ஐப் பயன்படுத்துகிறோம் மற்றும் இன் மதிப்பைக் கண்டுபிடிப்போம் இப்போது நார்டனின் ரெசிஸ்டன்ஸ் ஆன இன் மதிப்பு இருக்கும் இப்போது அந்த உருவத்தை நீங்கள் பார்த்தால் மதிப்பு இரண்டும் எதிர் திசையில் இருப்பதை நீங்கள் கவனிக்க முடியும் எனவே 0 6V எனவே நீங்கள் 0 6V மதிப்பைப் பெறுவீர்கள் பிறகு எடுத்துக்காட்டில் கொடுக்கப்பட்டுள்ள சர்க்யூட்க்கு நார்டன் ஈக்வலன்ட் ஆனது கரண்ட் சோர்ஸ் இன்றி 0 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கும் எனவே இந்த வழக்கில் 0 ஆக இருக்கும் இப்போது தெவெனின் மற்றும் நார்டனின் ஈக்வலன்ட் விஷயத்தில் நாங்கள் விவாதித்ததை சுருக்கமாகக் கூறுவோம் தெவெனின் அல்லது நார்டனின் ஈக்வலன்ட் ஐ தீர்மானிக்க சர்க்யூட் 2 நெட்வொர்க்குகளாக பிரிக்கப்படலாம் உங்களிடம் சர்க்யூட்டின் 2 பிரிவுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கும்போது இந்த பிரிவு நெட்வொர்க் A என்றும் அங்கு நீங்கள் லோடு அல்லது ரெசிஸ்டன்ஸ் ஐ காணலாம் முக்கிய சர்க்யூட்டிலிருந்து தனித்தனியாக இருக்கும் வோல்டேஜ் அல்லது கரண்ட் இன் மதிப்பைக் கண்டறிய இது ஆர்வமாக உள்ளது மேலும் இது நெட்வொர்க் B என அழைக்கப்படுகிறது நீங்கள் முழு சர்க்யூட்டையும் 2 பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று நெட்வொர்க் A மற்றொன்று நெட்வொர்க் B அடுத்தது அந்த நெட்வொர்க் A ஒரு தெவெனின் அல்லது நார்டனின் ஈக்வலன்ட் ஐ மதிப்பீடு செய்ய எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் இங்கே டெர்மினல் AB ஐ பார்ப்பீர்கள் இதன் இடதுபுறம் தெவெனின் மற்றும் நார்டனின் ஈக்வலன்ட் ஆக இருக்கும் எனவே ரெசிஸ்டன்ஸ் இற்கு ஈக்வலன்ட் ஐ சேர்ப்பதன் மூலம் அதை நீங்கள் தீர்க்க முடியும் அல்லது அது நெட்வொர்க் B ஆகும் மற்றும் முழுவதும் சர்க்யூட் மாறிகளை கண்டுபிடிக்க முடியும் தெவெனின் தேற்றத்தின் விஷயத்தில் நாம் என்ன செய்கிறோம் எந்தவொரு லீனியர் சர்க்யூட்டையும் கொடுத்தால் அதை 2 வயர்ஸ் மூலம் இணைக்கப்பட்ட 2 நெட்வொர்க்குகள் A மற்றும் B வடிவத்தில் மறுசீரமைக்கிறோம் நெட்வொர்க் A என்பது எளிமைப்படுத்தப்பட வேண்டிய நெட்வொர்க் ஆகும் மேலும் B தீண்டப்படாமல் விடப்படும் எனவே இந்த சர்க்யூட்டில் இது எளிமைப்படுத்தப்படும் பின்னர் இது தீண்டத்தகாததாக இருக்கும் டிபென்டென்ட் சோர்ஸ்கள் இருந்தால் அதன் கட்டுப்பாட்டு மாறி ஒரே நெட்வொர்க்கில் இருக்க வேண்டும் அதாவது சர்க்யூட்டில் ஒரு டிபென்டென்ட் சோர்ஸ் இருந்தால் மாறி அதே சர்க்யூட்டிலும் இருக்க வேண்டும் இரண்டும் அனலிசிஸ் செய்ய நெட்வொர்க் A க்குள் இருக்க வேண்டும் இப்போது நெட்வொர்க் ஐ துண்டிக்கவும் நெட்வொர்க் A இன் டெர்மினலில் ஒரு வோல்டேஜ் V ஓபன் சர்க்யூட் வரையறுக்கப்படுகிறது இந்த 2 டெர்மினல்களில் யைப் பயன்படுத்துவோம் மற்றும் A நெட்வொர்க்கில் உள்ள ஒவ்வொரு சுயாதீன சோர்ஸ் ஐயும் அணைக்க அல்லது பூஜ்ஜியமாக்குவோம் பின்னர் ஒரு செயலற்ற நெட்வொர்க் ஐ உருவாக்குவோம் ஆனால் நாம் டிபென்டென்ட் சோர்ஸ்களை மாற்றாமல் விட்டுவிட வேண்டும் எனவே இதிலிருந்து நீங்கள் என்ன பெறுவீர்கள் நெட்வொர்க் A இன் டெர்மினல்களில் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஐப் பெறுவோம் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஐப் பெறும்போது எல்லா சுயாதீன சோர்ஸ்களையும் மீண்டும் வைக்கிறோம் அதாவது சர்க்யூட்டின் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஐக் கண்டறிந்தபோது கரண்ட் சோர்ஸ் இல் வோல்டேஜ் சோர்ஸ் ஐயும் ஓபன் சர்க்யூட்டையும் ஷார்ட் சர்க்யூட் செய்தோம் நாங்கள் மீண்டும் சுயாதீன சோர்ஸ்களை சர்க்யூட்க்கு வைப்போம் பின்னர் நெட்வொர்க் A இன் டெர்மினலில் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் ஆக இருக்கும் வோல்டேஜ் ஐக் காண்போம் தேவெனின்ஸ் எதிரே நமக்கு நார்டனின் தேற்றம் உள்ளது ஏனெனில் இந்த விஷயத்தில் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் இற்கு பதிலாக சர்க்யூட் கரண்ட் ஐ நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே எந்த லீனியர் சர்க்யூட்டையும் கொடுத்தாலும் நீங்கள் அதை 2 நெட்வொர்க்குகள் வடிவில் மறுசீரமைக்க வேண்டும் அவை A மற்றும் B ஆகும் அவை 2 வயர்ஸ் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன நெட்வொர்க் A என்பது எளிமைப்படுத்தப்பட வேண்டிய நெட்வொர்க் ஆகும் மேலும் இந்த விஷயத்தில் தெவெனினின் தேற்றத்தைப் போலவே B தொடப்படாமல் விடப்படும் மேலும் டிபென்டென்ட் சோர்ஸ்களும் அதன் கட்டுப்பாட்டு மாறியும் ஒரே நெட்வொர்க்கில் இருக்க வேண்டும் இப்போது நெட்வொர்க் B வரையறுக்கப்பட்ட கரண்ட் யை துண்டிக்கிறோம் இது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டாகும் எனவே நீங்கள் இந்த 2 டெர்மினல்களை ஷார்ட் சர்க்யூட் செய்வீர்கள் மேலும் நெட்வொர்க்கின் சுருக்கப்பட்ட A டெர்மினலின் வழியாக பாயும் சர்க்யூட் கரண்ட் இன் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் அல்லது நெட்வொர்க்கில் உள்ள ஒவ்வொரு சுயாதீன சோர்ஸ் இலும் 0 செயலற்ற நெட்வொர்க் ஐ உருவாக்குவதற்கு நெட்வொர்க்கில் டிபென்டென்ட் சோர்ஸ்களை வைத்திருக்கிறீர்கள் இப்போது மீண்டும் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஐ நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் தெவெனின் மற்றும் நார்டனின் தேற்றத்தைக் கண்டால் இரு நிகழ்வுகளிலும் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஒரே மாதிரியாக இருக்கும் ஒரே ஒரு மாற்றம் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டாகும் இது நார்டன் ஈக்விவலெண்ட் விஷயத்தில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதே நேரத்தில் தெவெனின் விஷயத்தில் நாம் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே நீங்கள் தேவெனின்ஸ் ஈக்வலன்ட் திறப்பைக் கண்டால் இது ஆக இருக்கும் இது உடன் தொடரில் ஐத் தவிர வேறில்லை இது தேவெனின்ஸ் ஈக்விவலெண்ட் ஆக Thevenins equivalent இருக்கும் அதே நேரத்தில் நார்டனின் விஷயத்தில் உங்களிடம் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இருக்கும் அல்லது அது நார்டனின் கரண்ட் Nortons current என்று நீங்கள் கூறலாம் பின்னர் இணையாக உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இது நார்டனின் ரெசிஸ்டன்ஸ் Nortons resistance ஆக இருக்கும் இது க்காக நாங்கள் அனலிசிஸ் செய்ததைப் போலவே இருக்கும் எனவே இரண்டு நிகழ்வுகளிலும் ரெசிஸ்டன்ஸ் ஐக் கண்டுபிடிப்பது ஒரே மாதிரியாக இருக்கும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் அல்லது ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் ஐக் கண்டுபிடிக்கும் விஷயத்தில் மாற்றம் இருக்கும் எனவே இதன் மூலம் இன்றைய அமர்வை முடிக்கிறோம் எனவே இந்த அமர்வில் டிபென்டென்ட் சோர்ஸ்கள் கிடைக்கும்போது நார்டனின் ஈக்விவலெண்ட் ஐ Nortons equivalent நாங்கள் அனலிசிஸ் செய்தோம்